இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் 1 லெக்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் இது லெக்சர் எண் 15 ஆகும் நாம் காம்போசிட் ஃபங்ஷன் மற்றும் ஹோமோஜுனியஸ் பங்க்ஷன் ஆகியவற்றைப் பற்றி இன்று விவாதிக்க போகிறோம் எனவே காம்போசிட் ஃபங்ஷன் என்றால் என்ன நாம் z என்னுமொரு சார்பை fxy இதற்கு சமமாக எடுத்துக் கொள்ளலாம் பின்பு இவை இந்த xy இரண்டு வேறியபில்களுக்கான சார்பாகும் இங்கு x என்பது tஐ பொருத்தது எனவே x என்பது phi t உடைய சார்பு y என்பது t உடைய சார்பு இதனை நாம் psi t என இவ்வாறு குறிக்கலாம் அல்லது இந்த x சார்பானது இரண்டு வேறியபில்களை கொண்ட u மற்றும் v சார்பாகவும் ஆகும் மற்றும் y என்பது மீண்டும் u மற்றும் v இரண்டு வேறியபில்களை உடைய சார்பாகவும் உள்ளது zf x y xϕ yψ xϕu v yψu v இதனை சமன்பாடு ஒன்று என்று அழைக்கலாம் இங்கு இது சமன்பாடு இரண்டு ஆகும் மற்றும் இந்த சமன்பாடு 2 பிரைம் ஆகும் பின்பு இந்த இரண்டு சமன்பாடுகளும் இங்கு ஒன்று சேர்ந்து அல்லது பிரைம் உடன் சேர்ந்து இவை z எனும் t உடைய காம்போசிட் ஃபங்ஷன்ஐ வரையறுக்கிறது அல்லது இந்த நிலையில் u and v உடைய காம்போசிட் ஃபங்ஷன் ஆகிறது எனவே இங்கு அடிப்படையில் நாம் என்ன விவாதிக்கப் போகிறோம் என்றால் நாம் இதை பெறவேண்டுமானால் எடுத்துக்காட்டாக f சார்பானது 2t பொருத்து டெரிவேட்டிவ்வை கண்டறிய வேண்டும் ஏனெனில் முதல் நிலையின் பொழுது நாம் இந்த சமன்பாட்டை 1 மற்றும் 2 ஆக எடுத்துக்கொள்ளலாம் பின்பு z இது x and y ஆகியவற்றைப் பொறுத்து உள்ளது இங்கு x and y மீண்டுமாக tஐ பொருத்தது எனவே அடிப்படையில் z என்பது t உடைய சார்பாகவும் மற்றும் பின்பு நம்மால் இங்கு z என்பதின் டெரிவேட்டிவ்வை x and y பொறுத்து வரையறை செய்ய இயலும் எனவே நம்மால் ஒரு சூத்திரத்தை டிரைவ் செய்ய முடியும் இதை காண z டெரிவேட்டிவ் ஐ நாம் x and yஐ பதிலீடு செய்யாமல் எவ்வாறு பெறுவது மற்றும் பின்பு இதனை t உடைய சார்பாக எடுத்துக்கொண்டு மற்றும் பின்பும் நாம் டெரிவேட்டிவ் ஐ எடுக்கின்றோம் ஆனால் நம்மால் ஒரு நேரடியான சூத்திரத்தை கண்டறிய இயலும் இதையே பார்சியல் டெரிவேடிவ்வை இந்த f பங்ஷனுக்கு கண்டறிய உபயோகப்படுத்துகிறோம் இது x and y இரண்டு வேறியபில்களை உடைய சார்பாகும் மற்றும் இங்கு x and y ஆகியவை phi and psi உடைய சார்பாகவும் இரண்டும் t உடைய சார்பாகவும் மற்றும் நாம் டெரிவேட்டிவ் ஐ இந்த z சார்புகளுக்கான டெரிவேடிவ்ஆக பயன்படுத்தி நேரடியாக x மற்றும் y ஆகியவற்றை கொண்டு f x yஐ பதிலீடு செய்யாமல் பெற இயலும் மற்றும் இதே போன்ற காட்சியானது நம்மிடம் உள்ளது நம்மிடம் சமன்பாடு ஒன்றுக்கு zf x y phi u v மற்றும் y psi u v சமன்பாடு க்கு சமமாகிறது எனவே நாம் முதல்நிலையில் z என்பது பார்சியல் டெரிவேட்டிவ்களைக் கொண்டிருக்கும் என எடுத்துக்கொண்டு அல்லது நாம் இதற்கு சமமாக z f x y டிஃபரண்சியபில் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே f x y என்பது டிஃபரன்ஸியபில் சார்பு ஆகும் பின்பு நாம் இதனை x phi t மற்றும் y psi t இவ்வாறாக எடுத்துக் கொண்டால் இது பின்பு இவை கன்டினுயஸ் டெரிவேடிவ் கொண்டிருக்கும் அல்லது மீண்டுமாக இதனை நாம் டிஃபரண்சியபில் சார்பு என்றும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த நிலையின் போது நாம் இதற்கான ஃபார்முலாவை டிரைவ் செய்கிறோம் இது கூறுவது என்னவென்றால் dzdt இதனை நாம் பெறலாம் எனவே சராசரியான z டெரிவேட்டிவ் ஆனது t இதனை பொறுத்து சரியாக கிடைக்கிறது ஏனெனில் x மற்றும் y இவை இரண்டும் t உடைய சார்பாகவும் எனவே அடிப்படையில் z என்பது t உடைய சார்பு இந்த நிலையின் போது இந்த சூத்திரம் ஆனது இவ்வாறு கூறுகிறது இந்த dzdt சாதாரண பார்சியல் டெரிவேட்டிவ் க்கு சமமானதாக உள்ளது எனவே நாம் இதனை பயன்படுத்தி இந்த f சார்பில் x மற்றும் y வேறியபில்க்கான டெரிவேட்டிவ்வை கண்டறிய வேண்டும் எனவே நாம் இங்கு இந்த f பார்சியல் டெரிவேட்டிவ்களை x பொறுத்து எடுத்துக் கொள்கிறோம் பின்பு அதனை t பொறுத்து டெரிவேட்டிவ்களை பெறுகின்றோம் எனவே மீண்டும் இது ஒரு சாதாரண டெரிவேட்டிவ் ஏனெனில் x சார்பான ஒற்றை வேறியபில்லை கொண்டுள்ளது பின்பு இது ஒரு சங்கிலி விதி ஏனெனில் f என்பது y உடைய சார்பு எனவே இங்கு நம்மிடம் ஒரு y பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் dydt இதன் பெருக்கு தொகையாக உள்ளது எனவே இந்த சூத்திரத்தை தற்பொழுது நாம் டிரைவ் செய்வோம் இதனை z fxy இதற்கு சமம் என்று எடுத்துக்கொண்டால் x மற்றும் y இவை phi t மற்றும் psi t சார்பாகும் Z இவையே காம்போசிட் பங்க்ஷன் என்று நாம் அழைக்கிறோம் இதுவே இதற்கான வரையறை ஆகும் நாம் முன்னரே z phi மற்றும் psi இத்தகைய சார்புக்களுக்கு டிஃபரண்சியபிலிடியை எடுத்துள்ளோம் பின்பு z டிஃபரன்ஸியபிலிட்டி யானது இவ்வாறு தருகிறது அதாவது நாம் இதனை delta z del x delta x del y delta y psi 1 delta x psi 2 delta y இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் மற்றும் இந்த எக்ஸ்பிரஸன் ல் நாம் இருபுறமும் டெல்டா t கொண்டு வகுத்தால் பின்பு என்ன கிடைக்கும் இங்கு டெல்டா z டெல்டா t ஆகும் இங்கு மீண்டுமாக நம்மிடம் delta y delta t உள்ளது dxdy இதுவும் delta t ஆல் வகுக்கப்படும் தற்பொழுது நாம் டெல்டா t பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் என்று எடுத்துக்கொண்டு லிமிட்டை எடுத்தால் பின்பு என்ன நடக்கும் எனவே டெல்டா t பூஜ்ஜியம் நோக்கிச்செல்லும் இதன் அர்த்தம் டெல்டா x பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லும் பொழுது டெல்டா y பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் ஏனெனில் x மற்றும் y இந்த இரண்டும் t உடைய சார்புகள் ஆகும் மற்றும் இங்கு எந்தவிதமான வேரியேஷன் t ல் இல்லை என கூறலாம் எனவே இயல்பாக x மற்றும் y ஆகியவற்றின் வேரியேஷன் பூஜ்ஜியம் எனவே டெல்டா t பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது இதன் அர்த்தம் டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் டெல்டா y பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் எனவே தற்பொழுது நாம் லிமிட்டை எடுத்து டெல்டா t பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது இந்த எக்ஸ்பிரஷன் இவ்வாறு ஆகிறது எனவே இந்த டெல்டா t வரையறையை பொறுத்து z டெரிவேட்டிவ் dzdt ஆகும் இது அப்படியே உள்ளது நாம் இதனை தொட போவது இல்லை இந்த del z del x மற்றும் பின்பு நம்மிடம் இங்கு delta xdelta t உள்ளது எனவே மீண்டும் இது t x பொருத்த ஆகும் இங்கு dxdt நம்மிடம் உள்ளது இங்கு delta y delta t உள்ளது மற்றும் இந்த dydt பகுதிகள் உள்ளன எனவே மீண்டும் ஆக இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் என்று எடுத்துக்கொண்டால் பின்பு அவை வரையறுக்கப்பட்ட எண்களாக இருக்கும் எனவே இந்த டெல்டா x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது இந்த எப்சலான்1 பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் மற்றும் எப்சலான்2 பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் எனவே பின்பு இந்த எக்ஸ்பிரஷன்கள் இவ்வாறு ஆகிறது இவை epsilon delta x delta t epsilon delta y delta t பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறது நம்மிடம் இன்னும் மூன்று பகுதிகள் மட்டுமே உள்ளன எனவே dz dt நம்மால் இதன் மதிப்பை நேரடியாக பார்சியல் டெரிவேட்டிவ் ன் பகுதிகளாக கொண்டு கண்டறிய இயலும் பின்பு z என்பது x மற்றும் y ஆகியவற்றின் ஆர்டினரி டெரிவேட்டிவ்கள் ஆகும் எனவே கம்போசிட் சார்புகளின் டிஃபரண்சியேஷன் மிகவும் பொதுவான நிலையின் பொழுது இவை x மற்றும் y இரண்டும் u மற்றும் v பொருத்த சார்பானது இந்த நிலையில் சூத்திரம் இவ்வாறு கிடைக்கும் இதேபோன்று மேலுள்ள முறையின் மூலம் நம்மால் இதனை நிரூபிக்க இயலும் எனவே இந்த del z del u தற்பொழுது ஒரு பார்சியல் டெரிவேட்டிவ் ஏனெனில் x மற்றும் y ஆகிய இரண்டும் u மற்றும் v இரண்டு வேறியபில்களை பொருத்த சார்புகள் ஆகும் எனவே நம்மிடம் z பார்சியல் டெரிவேட்டிவ்கள் u பொருத்து உள்ளன எதுவும் செய்யாமல் சார்புகளுக்கு இந்த பார்சியல் டெரிவேட்டிவ்கள் கிடைக்கிறது பின்பு இந்த சூத்திரத்தை கொண்டு நம்மால் இந்த z பார்சியல் டெரிவேட்டிவ் என்பது x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் x ன் u பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் z ன் y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் y ன் u பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகியவற்றைப் பெற இயலும் இந்த z பார்சியல் டெரிவேட்டிவ் எழுதிவிட்டு நாம் இதைப் பொருத்து டிஃபரண்சியேட் செய்கிறோம் எனவே u இங்கு வருகிறது மற்றும் இங்கு u வரும் இதே போன்று del z del v என்பதற்கு தற்பொழுது இந்த சூத்திரத்தை போலவே ஆனால் uக்கு பதிலாக v பதிலீடு செய்கிறோம் எனவே எது முக்கியமானது நாம் u பொறுத்து டிஃபரண்சியேட் செய்யும்பொழுது பின்பு இரு பகுதிகளிலும் u தோன்றுகிறது மற்றும் இவை u பொறுத்து டிஃபரண்சியேட் செய்யும் பொழுதும் பின்பும் இது இந்த பகுதிகளில் v தோன்றுகிறது நாம் x பொறுத்து u உடைய பார்சியல் டெரிவேட்டிவ்ஐ எடுக்கும்பொழுது இங்கு v பொருந்துமாறு நாம் எடுக்கிறோம் எனவே அடுத்ததிற்கு நகரலாம் நாம் இதை அடிப்படையாகக் கொண்டு சில ப்ராப்ளத்திற்கு தீர்வு காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த z சார்பு xy மற்றும் x என்பது t உடைய சார்பு என எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதுவே x cos t என இங்கு வரையறுக்கப்பட்டுள்ளது பின்பு y என்பது t உடைய சார்பு ஆகும் இதை நாம் ysin t என்று எவ்வாறு குறிக்கலாம் பின்பு நாம் இங்கு dz dtஐ கண்டறிய வேண்டும் எனவே நேரடியான வழிமுறையானது இதை நாம் இங்கு x and y பதிலீடு செய்து பின்பு t உடைய சார்பாகிறது இதனை நாம் டிஃபரன்சியேட் செய்யும் பொழுது நமக்கு dz over dt கிடைக்கிறது ஆனால் இதே யோசனையை நாம் காம்போசிட் பங்ஷனுக்கு z அதாவது x y and t உடைய பங்க்ஷன் y என்பது t உடைய ஃபங்ஷன் மேலே தருவித்த சூத்திரத்தை கொண்டு இதைக் கூறலாம் எனவே இந்த சூத்திரம் ஆனது என்ன கூறுகிறது என்றால் நம்மிடம் dx dt உள்ளது இது x பொருத்த பார்சியல் டெரிவேடிவ் மற்றும் z க்கான சார்பு ஆகும் இதேபோன்று இங்கு நாம் y உடைய பார்சியல் டெரிவேடிவ்வை கண்டறிய இயலும் நமக்கு இங்கு என்ன கிடைக்கிறது எனவே del z del x என்பது இதனை நாம் x பொருத்து டிஃபரண்டசியேட் செய்யும்பொழுது பின்பு என்று ஆகிறது எனவே இங்கு மைனஸ் sin t கிடைக்கிறது இதே போன்று இங்கு del zdel y x என்பதும் dydt இவ்வாறு ஆகிறது இனி sint மேலும் cos t ஆகிறது எனவே இங்கு கிடைப்பது y sin t ஆகும் நம்மிடம் sin square t மற்றும் x cos t ஆக உள்ளது எனவே நம்மிடம் cos square t உள்ளது எனவே இங்கு இதுவே t பொருத்த டெரிவேட்டிவ் ஆகும் இதனை இந்த சார்பில் பதிலீடு செய்யாமல் நாம் இந்த டெரிவேட்டிவ் ஐ பெறுகின்றோம் எனவே இதனை மீண்டும் நாம் சுருக்கி நம்மிடம் cos 2t கிடைக்கப்பெறுகிறது நான் கூறியது போலவே மாறுதலாக நம்மால் இதனை z x x is cos t and ysin t பதிலீடு மட்டும் செய்து பின்பு தற்பொழுது t உடைய z சார்பாகவும் இங்கு dzdt கிடைக்கிறது எனவே இதனை நாம் முதல் பகுதியை 2 cos t sin t என்றும் sin 2 t என்றும் கூறுகிறோம் பின்பு இதனை டிஃபரண்சியேட் செய்து sin tஐ பெறுகிறோம் பின்பு இவ்வாறாக எழுதும் பொழுது இவை cos 2 t and 2 இரண்டும் ரத்தாகிறது எனவே நம்மிடம் நேரடியாக cos 2t உள்ளது ஆனால் இதனை இங்கு நாம் உபயோகிக்கும் இந்த காம்போசிட் ஃபங்ஷன் டிஃபரண்சியேஷன் எனும் யோசனையை அல்லது டிஃபரன்ஸ்சியேசன் ஆஃப் கம்போசிட் பங்க்ஷன் ஐ உபயோகிக்க போகிறோம் மற்றும் இந்த பார்முலாவை கொண்டு நாம் இங்கு x மற்றும் y ஆகியவற்றுக்குப் பதிலாக சார்பில் பதிலீடு செய்ய போவது இல்லை ஆனால் நேரடியாக z பார்சியல் டெரிவேடிவ்களை கொண்டு நம்மால் டெரிவேட்டிவ் ஐ நேரடியாக t பொறுத்து பெற இயலும் எனவே மீண்டும் அடுத்த ப்ராபிலமானது என்பது x மட்டும் y உடைய சார்பு z மேலும் இது சார்பானது இரண்டு வேறியபில்களை கொண்டுள்ளது என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பின்பும் நம்மிடம் u and v இரண்டு வேறியபில்களுக்கான சார்பு ஆகும் பின்பு நாம் பார்சியல் டெரிவேடிவ் ஆகியவற்றைப் x and y பொறுத்த பார்சியல் டெரிவேடிவ் இவைகளுக்கான வேறுபாடு என்பதனை எழுதிக்கொள்ளலாம் எனவே z என்பது x and y உடைய சார்பு எனவே இந்த சூத்திரத்தை கொண்டும் நம்மால் x and y பொறுத்த பார்சியல் டெரிவேடிவ் ஆகியவற்றை u உடைய பார்சியல் டெரிவேடிவ்களாக எழுத இயலும் மற்றும் y உடைய டெரிவேடிவ் y பொருத்து u பார்சியல் டெரிவேடிவ் பொறுத்தது ஆகும் இங்கு u இருந்தால் இங்கு இரண்டு பகுதிகளும் u பொருத்த x and y டெரிவேடிவ்கள் இந்த நிலையின் பொழுது del z over del x ஏனெனில் z இவை x and y உடைய சார்புகள் ஆகும் எனவே u பொருத்த சார்பானது வருகிறது மற்றும் எனவே x என்பது என்ன e power u e power minus v ஆகும் எனவே நாம் பார்சல் டெரிவேட்டிவ் ஐ u பொருத்து எடுத்தால் இதன் அர்த்தம் v என்பது மாறிலி இந்தப் பகுதியானது மாறிலியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே u பொருத்த x உடைய பார்சியல் டெரிவேடிவ் e power u இவ்வாறாக del z over del y மற்றும் del y over del u மாறுகிறது எனவே இங்கு y என்பது e power minus u plus e power v ஆகும் நாம் பார்சியல் டெரிவேடிவ்வை u பொருத்து எடுக்கும் பொழுது minus e power minus u இவ்வாறு ஆகிறது இதுவே இங்குள்ள பகுதி ஆகும் தற்பொழுது z பார்சியல் டெரிவேடிவ் மீண்டும் இதே போன்ற சூத்திரத்தை பயன்படுத்தி uக்கு பதிலாக vஐ நாம் இங்கு கொண்டுள்ளோம் பின்பு நாம் v பொருத்த பார்சியல் டெரிவேடிவ்வை எடுத்துக் கொண்டால் பின்பு இது இவ்வாறு e power minus v ஆகிறது இங்கு கிடைக்கிறது பின்பு e power minus v இந்த v y பொருத்தது ஆகும் எனவே இது e power v இவ்வாறு ஆகிறது இதனை எழுதிக் கொள்ளலாம் தற்பொழுது நாம் இரண்டு பார்சியல் டெரிவேட்டிவ் வேறுபாட்டை பெற வேண்டும் எனவே இந்த வேறுபாட்டை நாம் இங்கு del z del x எடுத்துக் கொண்டால் பின்பு del z del x இவ்வாறு ஆகிறது எனவே இதனை பொதுவாக எடுத்து பின்பு இவ்வாறு e power u e power minus v ஆகும் இதை போன்று நம்மால் இந்த இரண்டு பகுதிகளையும் பொதுவாக வெளியே எடுக்க இயலும் எனவே மீண்டும் e power minus u e power v வருகிறது இதனை நாம் இங்கு e power u e power minus v is x என எழுதியுள்ளோம் பின்பு இது e power minus u e power v is y என்று ஆகிறது எனவே சுருக்கமாக இதுவே நாம் விரும்பிய பகுதியாகும் இங்கு இதுவே x del z del x minus y del z del y கிடைக்கிறது இந்த லெட்சரின் மற்றொரு பகுதியானது ஹோமோஜனியஸ் சார்பை வரையறுப்பது எனவே ஹோமோஜனியஸ் சார்பு என்றால் என்ன என்பதை தற்பொழுது கற்றுக்கொள்ளலாம் எனவே எக்ஸ்பிரஷன் ஹோமோஜீனியஸ் என்று ஆர்டர் ஆகும் எனவே எக்ஸ்பிரஷன் x மற்றும் y order nஐ கொண்டுள்ளது இதனை நாம் இந்த x power n வடிவில் எழுத முடிந்தால் பின்பு இந்த சார்பானது yx ஹோமோஜனியஸ் சார்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கு முக்கியமானது இந்த n ஆகும் எனவே இதனை நாம் x power n ஆக கொண்டுவரலாம் மற்றும் பின்பு மீதம் உள்ள பகுதிகளை நாம் yx சார்பாக எழுதலாம் பின்பு இந்த எக்ஸ்பிரஷன் ஐ நாம் ஹோமோஜனியஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃ ஆர்டர் எண் அல்லது fxy சார்பை கொண்டு நாம் வரையறுக்கலாம் எனவே சார்பானது ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் n என்று அழைக்கப்படுவது எப்பொழுது எனில் இது இதனை திருப்திபடுத்த வேண்டும் நாம் x and yக்கு பதிலாக t x and t yஐ ஈடு செய்தால் பின்பு இந்த t power n சார்பில் வெளியே எடுத்து வந்து இதன் அர்த்தம் t power n மற்றும் மீண்டுமாக இந்த x y சார்பானது இவ்வாறாக உள்ளது இதுவே ஹோமோஜீனியஸ் பங்க்ஷன் ஆர்டரின் என்பதற்கான கருத்து ஆகும் எனவே இந்த சார்பானது ஹோமோஜனியஸ் பங்க்ஷன் ஆர்டர் n என்று அழைக்கப்படுகிறது எனவே இதையே ஹோமோஜீனியஸ் சார்புகளுக்கான எடுத்துக்காட்டுகளாகும் எனவே நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்ளலாம் இங்கு f x y 0 x power n a 0 x power n minus 1 y x power n minus 2 y square n y power n ஆகும் எனவே நாம் கவனிப்பது என்னவென்றால் இது இந்த சார்பானது ஹோமோஜனியஸ் சார்பாகும் எதற்காக n ஏனெனில் நாம் x power n ஆகியவற்றை வெளியில் எடுத்தால் பின்பு 0 நமக்கு கிடைக்கிறது ஏனெனில் நாம் x power n வெளியில் எடுத்துள்ளோம் மற்றும் இங்கு நம்மிடம் மீண்டுமாக x power n நாம் இதை 1 x வகுத்துள்ளோம் பின்பு இது yx இவ்வாறு ஆகிறது இங்கு நாம் மீண்டுமாக x power nஐ வெளியில் எடுக்கும் பொழுது பின்பு x power 2 அப்படியே உள்ளது இதன் அர்த்தம் 2 y x power 2 ஆகும் இங்கு நாம் n and xn இதனை வெளியில் எடுத்துள்ளோம் இந்த நிலையில் x power n பகுதியில் நம்மிடம் உள்ளது எனவே இந்த அனைத்து பகுதிகளும் அல்லது இந்த சார்பானது y power x இவ்வாறு குறிக்கப்படுகிறது ஏனெனில் y power x இங்கு மொத்தமாக அனைத்து பகுதிகளிலும் தோன்றுகிறது எனவே இந்த சார்பானது yx நாம் இங்கு எடுத்துக் கொண்டுள்ளது ஆகும் இங்கு பின்பு x power n வெளிப்புறம் அமர்ந்துள்ளது எனவே இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஆடர் nக்கான சார்பாகும் இதைப் போன்று நாம் எடுத்துக் கொண்டால் பின்பு 1 f x y square root y square root x y x இந்த நிலையில் இதனை நாம் x பவராக power எழுதலாம் பின்பு மீதம் உள்ளதை yx சார்பாக கொள்ளலாம் இது மிகவும் சுலபமானது ஏனெனில் இங்கு நம்மால் square root xஐ வெளியில் எடுக்க இயலும் இந்த நிலையின் போது இங்கு square root x over x மற்றும் பின்பு உள்ளே square root y x 1 y x 1 இந்த மதிப்பானது இங்கு உள்ளது எனவே தற்பொழுது இது உள்ளது இந்த வெளிப்பாடு yx நாம் கருத்தில் கொண்டது என்னவென்றால் சார்பானது x power minus half ஆகும் பின்பு ஒன்றுசேர்ந்து நம்மிடம் உள்ளது எனவே இதனை நாம் இவ்வாறாக x power minus half y x ன் சார்பாக எழுதிக் கொள்ளலாம் எனவே இந்த நிலையில் இது ஒரு ஏதேனும் சார்பு y x இதனை x power minus half என எழுதலாம் எனவே இதுவே ஒரு ஹோமோஜனியஸ் சார்பு ஆர்டரை ½ கொண்டுள்ளது எனவே இந்த வகையான ஹோமோஜுனியஸ் சார்புகளுக்கான முக்கியத்துவம் என்ன இதனை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இதை அடிப்படையாகக் கொண்டு எடுத்துக்காட்டாக இங்கு நாம் n or minus half என எடுத்துக் கொண்டால் நம்மிடம் டெரிவேடிவ்களுக்கான சூத்திரம் ஆனது n பொறுத்து உள்ளது எனவே சுருக்கமாக இதனை ஆய்லர் யூலர்Euler's theorem on ஹோமோஜீனியஸ் என்று அழைக்கலாம் இதில் கூறுவது என்னவென்றால் z என்பது ஹோமோஜனியஸ் சார்பாக இருப்பின் மற்றும் இதன் பார்சியல் டெரிவேட்டிவ் x and y ல் எக்ஸிஸ்ட் ஆனால் பின்பு இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் z பொறுத்தது ஆகும் இவை nzக்கு சமம் எனவே நாம் இதனை தனியாக கணக்கீடு செய்ய தேவை இல்லை இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் என்று நமக்குத் தெரியும் x z x y z y என்பது n z ஆனால் இந்த x y சார்பின் டொமைன் ஆகும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள z f x y என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் சார்பு எனவே இது ஒரு ஹோமோஜுனியஸ் சார்பாக இருக்கும் பொழுது இந்த நிலையில் இதனை நாம் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் ஒரு நிமிடம் எனவே இங்கு இது ஒரு x y ஹோமோஜுனியஸ் சார்பாக இருக்கும் பொழுது இதனை x power n g y x ஆகியவற்றின் அடுக்காக எழுதிக் கொள்ளலாம் பின்பு நமக்கு முன்னரே தெரியும் இதனை நாம் x பொருத்து டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் எனவே நாம் அதை செய்யலாம் எனவே இங்கு நாம் x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் இதனை டிஃபரண்ட்சியேட் செய்ய வேண்டும் இது n x power n minus 1 அப்படியே இருக்கும் இது ஒரு சங்கிலி விதியை பொறுத்தது எனவே இதனை x power n நாம் டிஃபரண்டியசியேட் செய்யும் பொழுது g of y over x which is g prime y over x பொருத்தது பின்பு நாம் டிஃபரண்சியேட் செய்யும் பொழுது g prime y x y x இங்கு minus y x square கிடைக்கிறது எனவே இந்த நிலையில் தற்பொழுது இதனை நாம் சிறிதளவு சுருக்கலாம் எனவே இங்கு நம்மிடம் n x power n minus 1 and g y x உள்ளது y and n x power n minus 2 g prime y x மற்றும் y பொருத்த பார்சியல் டெரிவேடிவ் மீண்டுமாக நம்மிடம் கிடைக்கிறது எனவே இதனை x power nஐ மாறிலியாக கணக்கில் கொள்ளலாம் நாம் தற்பொழுது இதனை டிஃபரன்சியேட் செய்ய வேண்டும் எனவே நம்மிடம் g prime yx உள்ளது yx 1 xன் டெரிவேடிவ்வை கண்டறிய வேண்டும் மற்றும் பின்பு இவற்றை நாம் சேர்த்து பெருக்கு தொகையாக கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் எனவே நாம் xஐ பெருக்கினால் நம்மிடம் x power n and x power n minus 1 கிடைக்கிறது இங்கு நாம் y ஆல் பெருக்கி உள்ளோம் எனவே சரியாக இங்கு நம்மிடம் n x power n minus y x power n minus 1 கிடைக்கிறது இந்த நிலையின் பொழுது நம்மிடம் x power n உள்ளது பின்பு நாம் இதனை y பெருக்க வேண்டும் மற்றும் இந்த இரண்டு பகுதிகளாக ரத்து செய்யப்பட்டு இங்கு நம்மிடம் n x power n g y x x power n g y x f x y கிடைக்கிறது இந்த பகுதிகள் ரத்து செய்யப்பட்டு பின்பு நம்மிடம் n z பகுதி மட்டும் கிடைக்கும் எனவே n and z இவை இரண்டும் ரத்து செய்யப்படுகிறது மூன்றாவது கணக்கு இங்கு நம்மிடம் உள்ளது tan inverse x cube y cube over x minus y இங்கு x y சமமில்லை என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இதனை நாம் xy என்று வரையறுத்துபின்பு இதனை நாம் x del u del x y del u del y sin 2 x என்று காட்டப் போகிறோம் இந்த நிலையின் பொழுது மீண்டும் நாம் இதனை குறிப்பிடலாம் அதாவது கொடுக்கப்பட்ட சார்பானது tan inverse y cube x cube x minus y ஒரு ஹோமோஜீனியஸ் சார்பு அல்ல ஏனெனில் இந்த டேண் இன்வர்ஸ் ஆல் நம்மால் xஐ பவராக இவ்வாறாக எடுத்து வர இயலாது மீதம் உள்ளதை நாம் yx என எழுத இயலாது ஆனால் நாம் குறிப்பெடுத்துக் கொள்வது என்னவென்றால் இது டேன் tan இன்வர்ஸ் ஆக்ர்யூமெண்ட் இதன் அர்த்தம் x cube y cube x minus y என்பது ஒரு ஹோமோஜனியஸ் சார்பு மற்றும் இதனை பயன்படுத்தி நம்மால் tan u என்பதை z பொருத்து வரையறை செய்ய இயலும் ஏனெனில் நாம் tanஐ இடதுபுற பகுதிக்கு எடுத்துச் சென்றால் பின்பு இது x cube plus y cube x minus y இதற்கு சமமானதாகிறது தற்பொழுது z என்பது ஒரு ஹோமோ ஜீனியஸ் சார்பு இரண்டாவது அடுக்கை கொண்டுள்ளது ஏனெனில் இதனை நாம் x square என எழுதலாம் எனவே நாம் x cube பகுதியில் பொதுவாக எடுக்கிறோம் மற்றும் தொகுதியில் x இதனை எடுக்கிறோம் எனவே இங்கு நம்மிடம் x square மற்றும் 1 y x cube உள்ளது இது 1 ஆகும் எனவே இங்கு உள்ளது 1 y x whole cube மற்றும் 1 minus y x எனவே இது ஒரு ஹோமோஜீனியஸ் சார்பு இரட்டை அடுக்கு கொண்டுள்ளது பின்பு நாம் யூலர் தியரத்தைEuler's theorem இந்த z சார்பின் மீது பயன்படுத்துகிறோம் எனவே யூலர் தியரத்தை Euler's theroem பயன்படுத்தும் பொழுது z என்பது tan uக்கு சமமாகிறது இது இரண்டு முறை z மற்றும் z tan uஐ கொடுக்கிறது எனவே நம்மிடம் x x del z del u கிடைக்கிறது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் del z del u என்பது என்ன ztanu நம்மிடம் உள்ளது இது del z del x என்பது sec square u மற்றும் del u del x ஆகும் x பொருத்து இங்கு நாம் மிகச் சரியாக x பொருத்த பார்சியல் டெரிவேடிவ் என்று எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் இங்கு நம்மிடம் sec square u del u del x கிடைக்கிறது எனவே இங்கு y மற்றும் இதேபோன்று del z del y நம்மிடம் உள்ளது எனவே sec square u del u del y 2 times z இவ்வாறு ஆகிறது எனவே z tan u நம்மிடம் பொதுவாக x sec u உள்ளது இதனை வலது புறமாக எடுத்து சென்ற பின்பு x and del u del x y del u del y மற்றும் cos square u கிடைக்கிறது இது 2 tan u sec square u பகுதியில் உள்ளது மற்றும் cos square என்றாகிறது எனவே இங்கு இதுவே tan cosக்கான sin u cos u square u ஆகும் இவை இரண்டும் ரத்து செய்யப்பட்டு நம்மிடம் 2 sin u cos u பின்பு sin 2 u கிடைக்கிறது பின்பு இந்த z என்பது x del u del x y del u del y sin u எனக் கிடைக்கிறது இங்கு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் u ஹோமோஜனியஸ் சார்பு இல்லை ஆனால் நாம் z tan u என்பது x cube y cube x minus y இவ்வாறாக வரையறை செய்யும் பொழுது இது ஹோமோஜனியஸ் ஆகிறது பின்பு நாம் யூலர் தியரத்தை Euler's theorem உபயோகப்படுத்தி இதனை ztan u என்று எடுத்துக் கொள்கிறோம் இங்கு நம்மால் x y பொருத்த z பார்சியல் டெரிவேடிவ் கணக்கீடு செய்ய இயலும் பின்பு தேவைக்குரிய முடிவானது கிடைக்கிறது இந்த யூலரின் முடிவை பொதுவாக எவ்வாறு கூறலாம் என்றால் இது முதல் ஆர்டர் பார்சியல் டெரிவேடிவ் நிலையின் பொழுது எடுக்கப்படுகிறது ஆனால் x square இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெரிவேடிவ் நாம் 2 x y y square கொண்டுள்ளோம் பின்பு இதனை நீட்டித்தால் நம்மிடம் இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெரிவேடிவ் மீண்டுமாக y n n minus 1 z கிடைக்கிறது இதுவே இந்த முடிவுக்கான பொதுவான தன்மை ஆகும் தற்பொழுது இதற்காக ஒரு கணக்கு நம்மிடம் உள்ளது z x y என்பது y x g y x கொண்ட சார்பு இங்கு f and g என எடுத்துக்கொண்டால் பின்பு இது இருமுறை டிஃபரண்சியபில் சார்பு ஆகும் பின்பு இதனை நாம் இவ்வாறாக எழுதலாம் மீண்டும் அதே கணக்கு ஆனால் z என்பது ஹோமோஜனியஸ் சார்பாக இல்லை ஆனால் இங்கு f இது ஹோமோஜனியஸ் சார்பு மற்றும் இரண்டாவது g என்பதும் ஹோமோஜனியஸ் சார்பு ஏனெனில் இதனை நேரடியாக நாம் yx இவ்வாறாக எழுதலாம் எனவே இங்கு நாம் z u 1 u 2 என எடுத்துக் கொள்ளலாம் இவ்வாறாக u1 and u2 எடுத்துக்கொள்ளலாம் இதன் அர்த்தம் u 1 x y f y x u 2 is g y x ஆகும் எனவே இது ஹோமோஜனியஸ் ஃபங்க்ஷன்ஜ இரட்டை அடுக்கு கொண்டது ஏனெனில் இதனை மீண்டுமாக நம்மால் x square y x f y x என எழுத இயலும் இந்த நிலையின் பொழுது g சார்பானது yx பொருத்தது எனவே இங்கு நம்மிடம் x பொருத்த எந்த பகுதிகளும் இல்லை எனவே இது ஹோமோஜனியஸ் சார்பு பூஜ்ஜியம் அடுக்கை கொண்டுள்ளது எனவே நம்மிடம் u1 ஹோமோஜூனியஸ் சார்பு மற்றும் u2 ஹோமோஜினியஸ் சார்பு உள்ளது இது u1u2 இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது யூலர் தியரத்தை உபயோகிக்கலாம் ஏனெனில் இவை இரண்டும் ஹோமோஜுனியஸ் சார்புகள் ஆகும் இரண்டாவது டெரிவேடிவ் தியரம் படி u 1 என்பது ஹோமோ ஜீனியஸ் இவ்வாறு கூறலாம் u1 Hom function of order 2 u2 Hom function of order 0 இவை n n minus 1 u 1 இரண்டாவது ஆர்டர் இதனை x y f y xக்கு பிறகு பதிலீடு செய்யலாம் பின்பு u2 இதுவும் ஹோமோஜீனஸ் சார்பு ஏனெனில் இதன் ஆர்டர் பூஜ்ஜியம் இங்கு வலதுபுற பகுதியில் இங்கு பூஜ்ஜியம் கிடைக்கிறது ஏனெனில் இங்கு என் மைனஸ் எண் பூஜ்யம் எனவே ஆர்டரும் பூஜ்ஜியம் ஆகிறது தற்போது நம்மிடம் இரண்டு வெளிப்பாடுகள் நேரடியாக பதிலிடு செய்யாமல் கிடைக்கிறது இங்கு நாம் ஆய்லர் தியரத்தை உபயோகித்து உள்ளோம் இதை சேர்க்க இயலும் ஏனெனில் நமக்கு இந்த முடிவானது z u1 u2 ஆகியவற்றைப் பொறுத்து பெற வேண்டும் இவற்றை சேர்க்கும் பொழுது நம்மிடம் x square இவ்வாறு ஆகிறது இதனை நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்களாக எழுத இயலும் தற்போது இரண்டாவது ஆர்டர் u 1 u 2 u 1 u 2 இது z ஆகும் 2 u 1 0 2 u 1 so 0 பின்பு 2 u 1 u 1 x y f y u x கிடைக்கும் எனவே 2 times xy f y x வடிவில் எழுதலாம் எனவே நாம் முடிவை நோக்கி செல்வோம் நாம் இன்று கற்றுக்கொண்டது காம்போசிட் சார்புகளுக்கான டிஃபரண்சியேஷன் இது மிகவும் உபயோகமானது எப்பொழுது எனில் z fxy கொடுக்கப்பட்ட சார்பில் x and y இவை t உடைய சார்பாக இருக்கும் பொழுது இது மிகவும் பயனுள்ளது எனவே இந்த நிலையில் நம்மால் நேரடியாக டெரிவேடிவ் கணக்கீடு செய்ய இயலும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பின்பு நம்மால் பொதுவான ஒன்று பெற இயலும் அவை u v சார்பாக இருந்தால் பின்பு இந்த நிலையில் நம்மால் z பார்சியல் டெரிவேடிவ்வை கணக்கிட இயலும் தற்பொழுது z என்பது u and v பொருத்தது மற்றும் z பார்சியல் டெரிவேடிவ் இந்த பார்முலாக்களை கொண்டு இவ்வாறு கூறலாம் பின்பு இந்தக் ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன்ங்களுக்கான யூலர் தியரத்தில் நாம் படித்தது என்னவென்றால் z என்பது ஹோமோஜனியஸ் சார்பாக இருக்கும்பொழுது பின்பு இந்த ஹோமோஜனியஸ் சார்பானது n அடுக்கை பெற்றிருக்கும் பின்பு இது nz என்றாகிறது அல்லது பொதுமைப் படுத்துதல் ஆனது அதாவது நாம் இது ஹோமோஜீனியஸ் சார்பாக இருக்கும் பொழுது இரண்டாவது ஆர்டர் டெரிவேடிவ் n n minus 1 z இங்கு z என்பது ஹோமோ ஜீனியஸ் சார்பு homogeneous function ஆர்டர் nஐ கொண்டுள்ளது எனவே இவை இந்த லெக்சரை தயார் செய்வதற்காக உபயோகப்படுத்திய குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி